சரி எனவே இப்போது பேண்ட் நிராகரிப்பு வடிப்பானை கண்டோம் ஒரு சோதனையில் இந்த பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே விரைவாக நினைவுகூர பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான் என்றால் என்ன பேண்ட் நிராகரிப்பு வடிப்பான் என்பது அதிர்வெண் பட்டையை நிராகரிக்க நாம் வடிவமைக்கக்கூடிய வடிப்பான் இது பேண்ட் பாஸ் வடிப்பானுக்கு நேர் எதிரானது பேண்ட் பாஸ் வடிப்பானில் நாங்கள் விரும்பிய அதிர்வெண்ணின் பேண்டை கடத்துகிறோம் ஆனால் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானைப் பற்றி பேசும்போது அதிர்வெண்களின் பேண்டை நிராகரிக்கும் வடிப்பானை வடிவமைக்கிறோம் எனவே இந்த பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானை எவ்வாறு வடிவமைக்க முடியும் எனவே இந்த சொற்பொழிவில்நான் உங்களுக்கு கற்பித்த விஷயம் என்னவென்றால் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான் என்றால் என்ன பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான்கள் வகைகள் என்ன பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானை எவ்வாறு வடிவமைக்க முடியும் இப்போது நாங்கள் குறைந்த பாஸ் வடிப்பான் மற்றும் உயர் பாஸ் வடிப்பான்கள் ஐ பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அடுக்கின் அடிப்படையில் அல்ல நீங்கள் பேண்ட் பாஸைப் பார்த்தால் அது உயர் பாஸாக இருந்தால் பின்னர் முடிவில் குறைந்த பாஸாக இருக்கிறது மேலும் மையத்தில் OP Amp உள்ளது இது இடையகமாக இருக்கலாம் அது தலைகீழாக இருக்கலாம் அது தலைகீழ் அல்லாத பெருக்கியாக இருக்கலாம் பேண்ட் நிராகரிப்பு வடிகட்டிய பொறுத்தவரையில் குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸுக்கு சமிக்ஞையைப் பயன்படுத்துகிறோம் இரண்டிற்குமேபின்னர் நாம் அதை தலைகீழ் பெருக்கி அல்லது தலைகீழ் அல்லாத பெருக்கியுடன் இணைக்கிறோம் அதைத் தொடர்ந்து ஒரு கூட்டு பெருக்கிஉடன் உண்மையில் நாம் தலைகீழ் பெருக்கி மற்றும் தலைகீழ் அல்லாதவற்றைப் பயன்படுத்த வேண்டியதில்லை விஷயம் என்னவென்றால் குறைந்த பாஸ் உள்ளது உயர் பாஸ் இடையகத்திற்கு செல்கிறது இடை அகத்திலிருந்து கூட்டு பெருக்கிக்கு செல்கிறது அதைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இப்போது நமக்கு பிடித்த கருவிகளைப் பயன்படுத்தி பார்ப்போம் அதுதான் DC ஒழுங்குபடுத்தப்பட்ட மின்சாரம் செயல்பாட்டு ஜெனரேட்டர் மற்றும் அலைக்காட்டி இந்த பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானை எவ்வாறு வடிவமைக்க முடியும் மற்றும் செயலில் உள்ள பேண்ட் நிராகரிப்பு வடிகட்டியை காண்போம் செயலில் உள்ள பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பான் என்றால் என்ன நீங்கள் எந்த இடத்தில் செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இப்போது நீங்கள்பார்க்கக்கூடியது ஒரு பிரெட் போர்டு நீங்கள் சொல்வது சரிதான் இன்று நான் எனது மூன்றாவது கற்பித்தல் உதவியாளருக்கு உங்களை அறிமுகப்படுத்துவேன் அனில் விஷ்ணு அவர் இந்த குறிப்பிட்ட சுற்றை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவுவார் எனவே அனில் எங்களுக்கு உதவ இங்கே இருக்கிறார் மேலும் அவர் பிரட்போர்டில் எவ்வாறு சுற்றை செயல்படுத்த முடியும் என்பதை அவர் நமக்கு காட்டுவார் அவர் செயல்படுத்தும்போது நான் தொடர்ந்து பேசுவேன் அதனால் நீங்கள் சரியாக புரிந்துகொள்வீர்கள் எனவே நீங்கள் திரைக்கு விரைவாக ஒரு வினாடிக்குள் சென்றால் சோதனை செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் அதிலிருந்து செயலில் உள்ள பேண்ட் நிராகரிப்பைப் பற்றி படித்துக்கொள்ளலாம் எனவே இப்போது நாம் என்ன பார்க்கிறோம் இங்கே காட்டப்பட்டுள்ள சுற்றை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் குறைந்த பாஸுக்கு மற்றும் உயர் பாஸ் வடிகட்டிக்கு செலுத்தும் சமிஞையை நீங்கள் பார்க்க முடியும் குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் வடிப்பானின் இந்த வெளியீடு வோல்டேஜ் ஃபாலோயர் அல்லது இடையகத்திற்கு இணைக்கப்பட்டுள்ளது இதன் வெளியீடு கூட்டு பெருக்கிக்கு அளிக்கப்படுகிறது இது உங்கள் கூட்டு பெருக்கி இது குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் வடிப்பானின் கலவையாகும் இது உங்கள் கூட்டுப் பெருக்கி சரி எனவே இந்த சுற்றை நாங்கள் செயல்படுத்த விரும்பினால் முதல் படி என்ன படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் சுற்றை இணைக்க வேண்டும் இது படம் 19 a மற்றும் நாமும் வேண்டும் ஒரு உருவகப்படுத்துதலைச் செய்ய வேண்டும் அதை பற்றி நான் சிறிது நேரத்தில் பேசுகிறேன் படம் 19a இல் காட்டப்பட்டுள்ளபடி இணைத்த பிறகு சுற்று என்ன என்பதை முதலில் பார்ப்போம் எங்களிடம் R1 R2 C1 மற்றும் C2 மதிப்பு உள்ளது ஆர் 1 என்பது 10 கிலோ ஓம் ஆர் 2 1 கிலோ ஓம் சி 1 மற்றும் சி 2 0 1 மைக்ரோ ஃபராட் ஆகும் நாம் கணக்கிடும்போது இங்கே குறைந்த பாஸ் வடி பானுக்கான கட் ஆஃப் அதிர்வெண் 159 15 ஹெர்ட்ஸ் உள்ளதுமற்றும் உயர் பாஸ் வடிப்பானுக்கு 1 59 கிலோ ஹெர்ட்ஸ் உள்ளது இப்போது நாங்கள் என்ன செய்வோம் வி 1 இல் 50 ஹெர்ட்ஸின் பீக் டு பீக் சைன் அலை 5 வோல்ட்ஐ பயன்படுத்துவோம் மேலும் ஒரு கட்டத்திற்கு 20 ஹெர்ட்ஸாக அதிர்வெண்ணை மெதுவாக அதிகரிக்கவும் மெதுவாக 50 ஹெர்ட்ஸில் அதிர்வெண்இல் இருந்து நாங்கள் 70 ஹெர்ட்ஸுக்கு அதிகரிக்க செல்வோம் 90 ஹெர்ட்ஸுக்கு செல்வோம் 110ஹெர்ட்ஸ் க்கு செல்கிறோம் மற்றும் பல இப்போது இதற்குப் பிறகு நாம் பார்க்க வேண்டியது என்ன கூட்டு பெருக்கியில் வெளியீட்டைப் பார்க்க வேண்டும் இவை அனைத்தின் கலவையும் உங்கள் பேண்ட் நிராகரிக்கும் பேண்ட் ஆகும் உங்களிடம் OP Amps உள்ளது அதனால்இது செயலில் உள்ள பேண்ட்நிராகரிப்பு வடிப்பான் இப்போது 5 வோல்ட் சைன் அலைகளைப் பயன்படுத்துங்கள் பின்னர் மெதுவாக அதிர்வெண்ணை அதிகரிக்கவும் பின்னர் Vo இல் வெளியீட்டைக் கவனிக்கிறோம் இது Vo அதாவது வெளியீடு அம்புடன் காட்டப்பட்டுள்ளது இங்கு நாம் என்ன கவனிப்போம் நாம் கவனிப்பது என்னவென்றால் கட் ஆப் அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கும் வீச்சு A பை ரூட் 2 மற்றும் கட் ஆஃப் அதிர்வெண்களுக்கு மேலேயும் கீழேயும் வீச்சு வலு இழக்கப்படுகிறது அதற்கு என்ன பொருள் துண்டிக்கப்பட்ட அதிர்வெண்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்று துண்டிக்கப்பட்ட அதிர்வெண் FL இரண்டாவது FH FL ஐ விட குறைவான அதிர்வெண்கள் மற்றும் fH ஐ விட அதிகமான அதிர்வெண்கள் கடந்து செல்ல அனுமதிக்கப்படும் இதற்கிடையில் அதிர்வெண்கள் வலுவிழக்கப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட வரைபடத்தைப் பார்த்தால் இந்த என்ஐ மல்டிசிம் பயன்படுத்தி பெறப்பட்ட முடிவுகள் உள்ளன நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் இது ஒரு வீச்சு வெர்சஸ் அதிர்வெண் இங்கே ஒரு கட்டமும் உள்ளது எனவேஇது ஒரு அச்சு மற்றொரு அச்சு கட்டம் இது வீச்சு பிளாட் மற்றும் இது கட்ட பிளாட் எனவே உள்ளீட்டு பீக் டு பீக் மின்னழுத்தம் 5 வோல்ட்களைப் பயன்படுத்தும்போது நமது வெளியீட்டு மின்னழுத்தம் Vo எவ்வாறு மாறுகிறது என்பதைப் எங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டரிலிருந்து பார்ப்போம் எனவே செயல்பாட்டு ஜெனரேட்டரைப் பற்றி பேசும்போது செயல்பாட்டு ஜெனெரேட்டரிலிருந்து நாம் உருவாக்கும் வோல்டேஜ் இந்த குறிப்பிட்ட முனையத்தில் வி 1ல் கொடுக்கப்படும் எனவே நாம் சுற்று எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் பின்னர் அது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே நாங்கள் மீண்டும் பிரெட்போர்டுக்கு வந்தால் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானைக் காண்போம் அது இங்கே இருக்கிறது இங்கே மூன்று ஒப் ஆம்ப்ஸ் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இப்போது எங்களிடம் மூன்று செயல்பாட்டு பெருக்கிகள் உள்ளன ஏனென்றால் எங்கள் சுற்றிலும் எங்களிடம் மூன்று OP ஆம்ப்ஸ் இருந்தது 1 கூட்டிப் பெருக்கி இது பின்னர் ஒரு இடையகம் உள்ளது உள்ளீடு மற்றும் குறைந்த பாஸ் மற்றும் உயர் பாஸ் ஆகும் உள்ளீட்டிற்கு 5 வோல்ட் பீக் டு பீக் சமிக்ஞையை பயன்படுத்துகிறோம் சரி எனவே எங்கிருந்து நாம் கொடுப்போம் செயல்பாடு ஜெனரேட்டரிலிருந்து எனவே நீங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டரைக் காண முடிந்தால் இது 5 வோல்ட் என்பதைக் காண்போம் இப்போது அவர் அதிர்வெண்ணை மாற்றுகிறார் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் 5 வோல்ட்ஸ் பீக் டு பீக் அவர் ப்ரெட்போர்டின் உள்ளீட்டிற்கு பொருத்த போகிறார் எனவே அதைப் பயன்படுத்துவோம் சமிக்ஞை உள்ளீட்டுக்கு செல்கிறது மற்றொரு முனையம் தரைக்கு செல்கிறது மேலும் நாம் பிளஸ் மைனஸ் 15 ஐப் பயன்படுத்த வேண்டும் செயல்பாட்டு பெருக்கிக்கான சார்பு இப்போது சுற்றுகளின் வெளியீட்டு மின்னழுத்தத்தை அலைக்காட்டிக்கு இணைக்க வேண்டும் நாங்கள் உள்ளீட்டையும் இணைக்க செய்வோம் எனவே உள்ளீடு மற்றும் வெளியீடு இரண்டையும் ஒப்பிடலாம் எனவே நீங்கள் உள்ளீட்டு சமிக்ஞையை அலைக்காட்டி மீது தெளிவாக பார்க்கலாம் இப்போது வெளியீட்டை இணைக்கிறோம் அதனால் ஒரு முனையம் தரையில் உள்ளது ஒரு முனையம் Vo உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த கட்டத்தில் நாம் சில மின்னழுத்தத்தைக் காண முடிய வேண்டும் எனவே நம்மால் வெளியீட்டில் சில மின்னழுத்தத்தைக் கண்டறிய முடியுமா என்று பார்ப்போம் எனவே நாம் கண்டறிவது என்னவென்றால் நமது சுற்றில் சில சிக்கல்கள் உள்ளன எனவே சிக்கலை சரிசெய்து பிரச்சினை எங்கே இருக்கிறது என்பதைக் கண்டுபிடிப்போம் நாங்கள் கண்டுபிடித்தவுடன் திரும்பி வந்து இந்த வீடியோவைத் தொடருவோம் உங்களிடம் மூன்று செயல்பாட்டு பெருக்கிகள் இருப்பதால் எங்களிடம் ஆறு மின்தடையங்கள் உள்ளன எங்களிடம் இரண்டு மின்தேக்கிகள்உள்ளன எங்களிடம் சார்பு மின்னழுத்தங்கள் உள்ளன எங்களிடம் உள்ளீட்டு சமிக்ஞைகள் உள்ளன வெளியீட்டு சமிக்ஞைகள் உள்ளன அதனால்சுற்று சற்று சிக்கலானதாகிறது இந்த வகையான சுற்று இருக்கும்போது ஒரே நேரத்தில் முடிவைப் பெறுவது எங்களுக்கு கடினம் அது நாம் இப்போது இருக்கும் நிலையாக இருக்கலாம் எனவே புள்ளி என்னவென்றால் அதற்கான தீர்வை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது அல்லது நம்மால் சுற்றை சரிசெய்ய முடியுமா அல்லது இல்லையா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான் எனவே பேண்ட் ரிஜெக்ட் வடிப்பானைப் பற்றி நீங்கள் பேசும்போது நாம் சுற்றை பார்த்துக் கொண்டிருந்தோம் அலை காட்டியில் எங்களால் சமிஞையை பார்க்க முடியவில்லை நம்மால் ஏன் பார்க்க முடியவில்லை எனவே சுற்று வடிவமைப்பில் உள்ள தவறை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் ஒரு முனையம் சரியாக கிரௌண்ட் செய்யப்படவில்லை கூட்டபெருக்கியில் முனையங்களில் ஒன்று சரியாக கிரௌண்ட் செய்யப்படவில்லை இந்த சிறிய பிழையின் காரணமாக நீங்கள் தேடுகின்ற வெளியீட்டை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது இது உண்மையில் சிறியது இல்லை ஆனால் விஷயம் என்னவென்றால் உங்கள் தவறை நீங்கள் சரிசெய்ய முடியும் தவறு எங்கு நடந்துள்ளது என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதைத்தான் நாங்கள் கண்டுபிடித்தோம் இப்போது நீங்கள் பார்த்தால் உள்ளீட்டில் ஒரு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தும்போது இது50 ஹெர்ட்ஸ் 5 வோல்ட்ஸ் பீக் டு பீக் இருக்கும் போது வெளியீடு என்ன பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானின் வெளியீட்டை அலைக்காட்டி இல் பார்ப்போம் இப்போது நீங்கள் கட் ஆஃப் அதிர்வெண்களை பார்க்கிறீர்கள் எஃப் எல் 159 15 ஹெர்ட்ஸ் மற்றும் அதிக அதிர்வெண் எஃப் எச் 1 59 கிலோ ஹெர்ட்ஸ் எனவே fL க்கு கீழே உள்ள எதுவும் கடந்து செல்லும் fH க்கு மேலே உள்ள எதுவும் கடந்து செல்லும் தி fL மற்றும் fH க்கு இடையிலான அதிர்வெண்கள் கடந்து செல்லாது உங்கள் பேண்ட் நிராகரிக்கும் வடிப்பானுக்கு ஒரு ரோல் ஆஃப் உள்ளது எனவே அதிர்வெண்ணை அதிகரிப்போம் நீங்கள் இங்கே காணலாம் மஞ்சள் உங்கள் உள்ளீடு சமிக்ஞை நீலம் உங்கள் வெளியீட்டு சமிக்ஞை பீக் டு பீக் மின்னழுத்தம் 5 2 வோல்ட் ஆகும் நாம் அதிர்வெண்ணை அதிகரிக்கும்போது நான் 139 ஹெர்ட்ஸையும் 150 ஹெர்ட்ஸையும் பார்க்கிறேன் வெளியீடு மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் எனவே பீக் டு பீக் மின்னழுத்தம் 5 12 மற்றும் நீங்கள் திடீரென்று வீச்சு குறையத் தொடங்குவதை காணலாம் எனவே அதிர்வெண் 159 022 ஹெர்ட்ஸ் மற்றும் நீங்கள் அதிர்வெண்ணை அதிகரித்தால் திடீரென்று வீச்சில் வீழ்ச்சி ஏற்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் திடீரென்று பீக் டு பீக் வீச்சு குறைகிறது நீங்கள் இடது மூலையில் நீல நிறத்தைக் காண்கிறீர்கள் 2 96 வோல்ட்ஸ் வீச்சு குறைந்து வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏன் இப்போது ஏனென்றால் அது 159 9 ஹெர்ட்ஸ் மற்றும் 1 5 கிலோ ஹெர்ட்ஸ் குழுவிற்குள் உள்ளது எனவே நீங்கள் அதிர்வெண்ணை அதிகரிக்கும்போது அது வலுவிழக்க தொடங்கும் நீங்கள் அலைக்காட்டியை பார்க்கும் போது நாங்கள் இன்னும் அதிர்வெண்ணை அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம் நீங்கள் அதிர்வெண்ணை அடைந்துவிட்டீர்கள் சுமார் 1 75 1 5 கிலோ ஹெர்ட்ஸ் என்பதை நீங்கள் காட்டலாம் இப்போது நான் அதிர்வெண்ணை அதிகரித்துக்கொண்டே இருந்தால் இந்த fH வரை பின்னர் நான் மீண்டும் வீச்சு அதிகரிப்பதைக் காண்பேன் அதாவது எனது சமிக்ஞை வடிப்பான் வழியாக செல்ல அனுமதிக்கப்படுகிறது நீங்கள் மீண்டும் பார்த்தது என்ன நீங்கள் பீக் டு பீக் மின்னழுத்தம் 4 56 4 8 க்கு திரும்பியுள்ளது இது எங்கள் உள்ளீட்டு சமிக்ஞைக்கு அருகே உள்ளது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் எஃப் எல் க்கு கீழே உள்ள சமிக்ஞைகள் மற்றும் f H க்கு மேலே உள்ள சமிக்ஞைகள் நம்மிடம் இருந்தால் நாம் கடந்து செல்லலாம் எல் மற்றும் எஃப் எச் இடையேயான சமிக்ஞைகளை கடந்து செல்ல முடியாது மற்றும் இப்போது நாம் பார்த்தது இதுதான் இப்போது இதை தலைகீழாக செய்வோம் இப்போது நாம் இந்த அதிர்வெண்ணைக் குறைத்து சமிக்ஞையை பார்ப்போம் எனவே நீங்கள் அலைக்காட்டியை பார்த்தீர்கள் என்றால் அதிர்வெண் அங்கே உள்ளது மற்றும் வெளியீட்டில் பீக் டு பீக் மின்னழுத்தத்தை நீங்கள் காண வேண்டும்இது எனவே அதிர்வெண் மற்றும் உச்ச மின்னழுத்தம் பார்க்கும் போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் மஞ்சள் உங்கள் உள்ளீட்டு சமிக்ஞை நீலமானது உங்கள் வெளியீடு சரி இப்போது நாங்கள் அதிர்வெண்ணைக் குறைக்கிறோம் நாங்கள் அதிர்வெண்ணைக் குறைக்கும்போது நீங்கள் கவனமாகப் பாருங்கள் உங்கள் பீக் டு பீக் மின்னழுத்தம் என்னவென்று இப்போது நீங்கள் திடீரென்று மின்னழுத்தமும் குறையத் தொடங்குகிறது இப்போது நீங்கள் 115 ஹெர்ட்ஸ் 159 ஹெர்ட்ஸ் வரை செல்கிறீர்கள் அது தானாகவே சரி செய்துகொள்ள முடியுமா தானாக சரிசெய்தல் என்று ஒரு செயல்பாடு உள்ளது அது தானாகவே உங்கள் அலைவடிவத்தை சரிசெய்யும் சரி நீங்கள் அதை கைமுறையாக சரிசெய்ய தேவையில்லை என்றால் அது தானாகவே சரிசெய்யப்படும் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் இங்கே 151 ஹெர்ட்ஸுக்கு கீழே 159 ஹெர்ட்ஸுக்கு கீழே அது மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள் மின்னழுத்தம் மின்னழுத்தம் மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியது அதாவது பீக் டு பீக் 159 முதல் 1 59 கிலோ ஹெர்ட்ஸ் வரை மட்டுமே குறையும் அல்லது அதிகரிக்கும் இப்போது மீண்டும் திரைக்கு வாருங்கள் எனவே இது 159 என்று வைத்துக் கொள்வோம் 59 கிலோ ஹெர்ட்ஸ் ஆகும் இப்போது நீங்கள் இந்த சமிக்ஞையைப் பார்க்கிறீர்கள் எனவே மின்னழுத்தம் இங்கிருந்து வலுவிழக்க ஆரம்பிக்கிறது பின்னர் அது இங்கே வரை வருகிறது எனவே அதனால்தான் நீங்கள் 118 க்கு வந்தால் கூட நீங்கள் மின்னழுத்தம் குறைந்து வருவதைக் காணலாம் இது இனி 5 வோல்ட் அல்ல அது 4 8 இது 4 5 ஆகும் எனவே நீங்கள் படத்தில் பார்ப்பது வீச்சு அதே வழியில் நீங்கள் அதை அதிகரிக்கும்போது இது 1 9 ஐ விட அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் அசல் மின்னழுத்தத்தை விட குறைவான மின்னழுத்தத்தை அல்லது 5 வோல்ட் உள்ளீட்டு சமிக்ஞையை இன்னும் காணலாம் அதனால்தான் 5 வோல்ட்டுகளில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை நீங்கள் காண முடியவில்லை உங்கள் வடிப்பான் சிறந்ததாக இருக்கும்போது மட்டுமே திடீர் மாற்றம் இருக்கும் அப்படியென்றால் என்ன இந்த வகைக்கு வளைவிற்கு பதிலாக உங்களிடம் இது உள்ளது நீங்கள் எந்த வகையான வளைவைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது இது அதிர்வெண் எஃப் எல் இது அதிர்வெண் fH என்பது என்று வைத்துக்கொள்வோம் வளைவு இதைப் போல இருக்க வேண்டும் உங்களிடம் ஒரே ஒரு அதிர்வெண் இருந்தால் பின்னர் இது இப்படியே செல்கிறது ஆனால் எங்களிடம் சிறந்த வடிகட்டி இல்லை அதனால்தான் நீங்கள் தேடும் மின்னழுத்தத்தின் மாற்றம் அதிகரித்த அல்லது குறைந்த அதிர்வெண்ணுடன் கூடியது இது போன்றதல்ல ஆனால் இது ஸ்லைடில் நாம் காட்டியதைப் போன்றது சரி எனவே குழப்பமடைய வேண்டாம் அது வேலை செய்யவில்லை என்று சொல்லாதீர்கள் இது வேலை செய்கிறது இதுதான் நீங்கள் பார்க்கும் பகுதி குறிப்பிட்ட அதிர்வெண்ணிற்குப் பிறகு நீங்கள் 5 வோல்ட்ஸைக் காண முடியும் மீண்டும் நீங்கள் 5 வோல்ட்ஸை மீண்டும் சரியாகப் பார்ப்பீர்கள் எனவே தோழர்களே இப்போது உங்களுக்குத் தெரியும்பேண்ட் நிராகரி வடிப்பான் என்றால் என்ன பேண்ட் பாஸ் வடிப்பான்கள் என்றால் என்ன இப்போது உங்களுக்குத் தெரியும் என்ன உயர் பாஸ் வடிப்பான்கள் குறைந்த பாஸ் வடிப்பான்கள் என்றால் என்ன இப்போது உங்களுக்குத் தெரியும் செயலில் உள்ள வடிப்பான்கள் என்ன செயலற்ற வடிப்பான்கள் என்றால் என்ன எனவே நாங்கள் எல்லா வகையானவற்றையும் பார்த்தோம் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் அல்லது பாடத்தின் ஒரு பகுதியாக நான் விரைவாகக் காட்டக்கூடிய சாத்தியமான வடிப்பான்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டோம் குறைந்த பாஸிலிருந்து உயர் பாஸ் வரை பேண்ட் பாஸ் பேண்ட் நிராகரிக்க வடிகட்டிகளைக் சோதனைகள் உடன் கண்டோம் எனவே அடுத்த தொகுதியில் நான் உங்களைப் பார்ப்பேன் மேலும் பிற செயல்பாட்டு பெருக்கி பயன்பாடுகளைப் பார்ப்போம் அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வடிப்பான்களைக் கற்றுக் கொள்ளுங்கள் வடிப்பான்களின் முக்கியத்துவத்தைப் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வடிப்பான்களை எங்கு பயன்படுத்தலாம் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் வடிப்பான் இன் உண்மையான பயன்பாடுகள் என்ன வடிப்பான்கள் எந்த வகையான மின்னணு சுற்றுகளில் சரியாகப் பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்க்க முயற்சிக்கவும் எனவே இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவின் தொடக்கத்தில் வடிப்பான்கள் தகவல்தொடர்பு சுற்றுகள் அல்லது அமைப்புகளில் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன அல்லது பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன என்று சொன்னேன் எனவே நான் அடுத்த தொகுதியில் உங்களைப் பார்ப்பேன் அதுவரை கவனித்துக் கொள்ளுங்கள் வருகிறேன்